புள்ளிவிவர மாடலிங் குறித்த இந்த தொகுதி டேட்டா அனாலிசிஸ் செய்வதற்குத் தேவையான ப்ரோபபிலிட்டி மற்றும் புள்ளிவிவரங்களில் அடிப்படைக் கருத்துக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இந்த தொகுதி இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பகுதியில் ரேண்டம் வெறியபிள்ஸ் பற்றிய அறிமுகம் மற்றும் ப்ரோபபிலிட்டி நடவடிக்கைகள் மற்றும் ப்ரோபபிலிட்டி டென்சிட்டி செயல்பாடுகளைப் பயன்படுத்தி அவை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் மேலும் இந்த தொகுதியின் இரண்டாம் பகுதியில் இவற்றின் பரமிட்டர்ஸ்க்கள் எவ்வாறு இருக்கும் என்பதயும் டென்சிட்டி செயல்பாடுகளை எவ்வாறு மதிப்பிடலாம் மற்றும் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் முறையில் டேட்டாவை பயன்படுத்தி முடிவெடுப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் எனவே ரேண்டம் நிகழ்வுகளை வகைப்படுத்துவோம் அவை என்ன இத்தகைய நிகழ்வுகளை விவரிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக ப்ரோபபிலிட்டி எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் நிகழ்வை உண்மையில் நிர்ணயிக்கும் நிகழ்வுகளாகக் கருதலாம் அதன் விளைவுகளை உயர் மட்ட நம்பிக்கையுடன் கணிக்க முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு நபரின் ஆதார் அட்டையிலிருந்து பிறந்த தேதி குறித்த தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் அந்த நபரின் வயதை அதிக நம்பிக்கையுடன் கணிக்க முடியும் நிச்சயமாக ஒரு நபரின் வயதை ஒரு மணிநேரம் அல்லது ஒரு நிமிடம் வரை கணிக்கும்படி கேட்டால் ஆதார் அட்டையில் இருக்கும் பிறந்த தேதி போதுமானதாக இருக்காது பிறப்புச் சான்றிதழிலிருந்து உங்களுக்கு தகவல் தேவைப்படலாம் ஆனால் இதன் மூலம் நீங்கள் அதிக பரமிட்டர்ஸ் துல்லியத்துடன் வயதைக் கணிக்க விரும்பினால் கடைசி நிமிடம்வரை சொல்வோம் அதே அளவிலான நம்பிக்கையுடன் அதைச் செய்ய முடியாமல் போகலாம் மறுபுறம் ஒரே மாதிரியான சோதனை நிலைமைகளுக்கு பல சாத்தியமான விளைவுகள் உள்ளன மேலும் சில வரையறுக்கப்பட்ட நம்பிக்கையுடன் விளைவுகளை கணிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் ஒரு நாணயத்தைத் தூக்கி எறிந்தால் நீங்கள் ஒரு ஹெட் அல்லது டைல் பெறலாம் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் 90 அல்லது 95 சதவிகித நம்பிக்கையுடன் நீங்கள் சொல்ல முடியாது இது ஒரு நாணயம் என்றால் 50 சதவீத நம்பிக்கையுடன் மட்டுமே நீங்கள் சொல்ல முடியும் இதுபோன்ற நிகழ்வுகளை நாம் ரேண்டம் அழைப்போம் நாம் ஏன் ரேண்டம் நிகழ்வுகளை கையாள்கிறோம் ஏனெனில் சோதனைகளில் இருந்து நீங்கள் உண்மையில் பெறும் எல்லா டேட்டாவிலும் சில பிழைகள் இருக்கலாம் ஏனெனில் டேட்டாவை உருவாக்கும் செயல்முறையை நிர்வகிக்கும் அனைத்து விதிகளும் நமக்கு தெரியாது அதாவது நம் அறிவிற்கு எட்டாத அனைத்து சட்டங்களும் நமக்கு தெரியாது விளைவுகளை பாதிக்கும் எனவே இது மாடலிங் பிழை என்று அழைக்கப்படுகிறது மற்ற வகையான பிழைகள் சென்சாரால் ஏற்படுகின்றன எல்லாவற்றையும் நாம் அறிந்திருந்தாலும் இந்த விளைவுகளைக் கவனிக்க நாம் பயன்படுத்தும் சென்சார் பிழைகள் கொண்டிருக்கக்கூடும் இத்தகைய பிழைகள் அளவீட்டு பிழைகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே தவிர்க்க முடியாமல் இந்த இரண்டு பிழைகள் ப்ரோபபிலிட்டி டென்சிட்டி செயல்பாடுகளைப் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளன எனவே முடிவுகள் சில நம்பிக்கை இடைவெளிகளுடன் கணிக்கப்படுகின்றன ரேண்டம் நிகழ்வுகளின் வகைகள் தனித்தனியாக இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக ஒரு நாணயம் டாஸ் பரிசோதனையில் நாம் இரண்டு விளைவுகளை மட்டுமே கொண்டிருக்கிறோம் அவை ஹெட்கள் அல்லது டைல் அல்லது ஒரு பகடை வீசுதல் 6 விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன அல்லது அது ஒரு தொடர்ச்சியான ரேண்டம் நிகழ்வுகள் நம்முடைய உடல் வெப்பநிலையை அளவிடுவது போன்ற பல எண்ணிக்கையிலான விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன அவை வேறுபடக்கூடும் அந்த நபர் வெப்பநிலையை 96 டிகிரி முதல் 105 டிகிரி வரை சொல்லலாம் எனவே ரேண்டம் விளைவுகளைக் கொண்ட இத்தகைய தொடர்ச்சியான மாறி விஷயங்கள் தொடர்ச்சியானவை என்று அழைக்கப்படுகின்றன ரேண்டம் நிகழ்வுகள் ப்ரோபபிலிட்டி பற்றிய அனைத்து கருத்துகளையும் விவரிக்க முயற்சிப்போம் மேலும் நாணயம் டாஸ் பரிசோதனையைப் பயன்படுத்துகிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தனித்துவமான ரேண்டம் வெறியபிள்ஸ் அல்லது ஒரு ரேண்டம் வெறியபிள்ஸ் பார்க்கிறோம் அங்கு நாம் உண்மையில் ஒரு நாணயம் டாஸைக் கொண்டிருக்கிறோம் அதன் விளைவுகளை H மற்றும் T விவரிக்கிறது சேம்பிள் ப்ளேஸ் என்பது சாத்தியமான அனைத்து விளைவுகளின் தொகுப்பாகும் எனவே இந்த விஷயத்தில் சேம்பிள் ப்ளேஸ் H மற்றும் T ஆகிய இரண்டு விளைவுகளால் H மற்றும் T குறியீடுகளால் குறிக்கப்படுகிறது மறுபுறம் நீங்கள் இரண்டு தொடர்ச்சியான நாணயம் டாஸைக் கொண்டிருந்தால் 4 சாத்தியமான முடிவுகள் இருக்கலாம் முதல் டாஸில் நீங்கள் ஒரு ஹெட்யைப் பெறலாம் இரண்டாவது டாஸில் ஒரு ஹெட் அல்லது முதல் டாஸில் ஒரு ஹெட்யைத் தொடர்ந்து ஒரு டைல் மற்றும் பல எனவே இவை HH HT TH மற்றும் TT என்ற குறியீட்டால் குறிக்கப்படும் நான்கு சாத்தியமான விளைவுகளாகும் மேலும் இவற்றை சேம்பிள் ப்ளேஸ் என நாம் அழைக்கிறோம் நிகழ்வின் சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு இந்த சேம்பிள் ப்ளேஸ் இன் சில துணைக்குழு ஆகும் எடுத்துக்காட்டாக இரண்டு நாணயம் டாஸ் பரிசோதனையை நாம் கருத்தில் கொண்டு முதல் டாஸில் ஒரு ஹெட்யைத்யைப் பெறும் நிகழ்வைக் கருத்தில் கொண்டால் இந்த இரு இடங்களையும் HH மற்றும் HT எனக் கொண்ட இரண்டு சாத்தியமான விளைவுகள் உள்ளன இந்த நிகழ்வை முதல் டாஸில் வந்த ஒரு ஹெட் என்ற எதிர்பார்ப்பு எடுத்துக்காட்டாக சேம்பிள் ப்ளேஸ் இன் விளைவுகளை HH HT TH மற்றும் TT ஆகியவை நிகழ்வுகளாகக் கருதலாம் இந்த நிகழ்வுகள் தொடக்க நிகழ்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் தொடர்புடையது நாம் ப்ரோபபிலிட்டி இது ஒரு ரேண்டம் நிகழ்வுகளின் ஒவ்வொரு முடிவுக்கும் உண்மையான மதிப்பை வழங்கும் ஒரு நடவடிக்கையாகும் இந்த நிகழ்தகவை நாம் ஒதுக்கும்போது அது சில விதிகளைப் பின்பற்ற வேண்டும் முதல் நிபந்தனை என்னவென்றால் எந்தவொரு நிகழ்விற்கும் நாம் ஒதுக்கும் ப்ரோபபிலிட்டி 0 மற்றும் 1 க்கு இடையில் இருக்க வேண்டும் இதன் பொருள் ப்ரோபபிலிட்டிகள் எதிர்மறையானவை அல்ல அது 1 க்கும் குறைவாக உள்ளது எந்தவொரு நிகழ்விற்கும் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய எந்தவொரு நிகழ்விற்கும் முழு மாதிரி இடத்தின் ப்ரோபபிலிட்டி இருக்க வேண்டும் be 1 அதாவது விளைவுகளில் 1 ஏற்பட வேண்டும் அதாவது நீங்கள் P 1 என்று கூறும்போது என்ன அர்த்தம் இறுதியாக ப்ரோபபிலிட்டி அளவையும் இந்த நிலையை பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் இரண்டு பிரத்யேக நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு ஒன்று அல்லது மற்றொன்று நிகழ்கிறதா என்று கூறலாம் A அல்லது B ப்ரோபபிலிட்டி P மற்றும் P ஆகியவற்றின் கூட்டுத்தொகை ஆகும் A மற்றும் B ஆகியவை பிரத்யேக நிகழ்வுகள் என்றால் பிரத்தியேக நிகழ்வுகளின் கருத்து அடுத்தடுத்த ஸ்லைடில் விவாதிக்கப்படும் எனவே இவை நீங்கள் பின்பற்ற வேண்டிய மூன்று விதிகள் நீங்கள் ஒரு ப்ரோபபிலிட்டியை அசைன் செய்யும்போது நிகழ்தகவை உட்பொருளை வெளிப்படுத்துவதற்கு எளிதான வழி பிரீகுயென்சி எடுத்துக்காட்டாக ஒரு பரிசோதனையாளராக நீங்கள் நாணயம் டாஸ் பரிசோதனையை செய்ய விரும்பலாம் 10000 மடங்கு N முறை என்று சொல்லலாம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட முடிவு எத்தனை முறை காணப்படுகிறது என்பதைக் கணக்கிடுங்கள் எடுத்துக்காட்டாக ஹெட் எத்தனை முறை நிகழ்கிறது என்பதை நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று சொல்லலாம் NA என்பது ஹெட்க்கு ஒத்த விளைவு எத்தனை முறை நிகழ்கிறது என்று சொல்லலாம் பின்னர் ஹெட் நிகழும் நிகழ்தகவை N ஆல் வரையறுக்கப்படுகிறது எனவே இதை நீங்கள் 0 மற்றும் 1 க்கு இடையில் உள்ளது நீங்கள் பார்த்தால் மற்ற விளைவு இது N NA by N ஆக இருக்கும் எனவே இது மாதிரி இடத்தின் ப்ரோபபிலிட்டி 1 ஆக இருக்கும் இது ஒரு சிக்கல் எப்படி என்பதை வரையறுக்கும் வழி ஏனென்றால் நீங்கள் 1000 க்கு பதிலாக 10000 முறை டாஸில் செய்தால் நீங்கள் சற்று வித்தியாசமான எண்ணைப் பெறலாம் எனவே இதை ஒரு பிரீகுயென்சி என்று உட்பொருளை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வழி N இன்ஃபினிட்டி ∞ ஆக இருப்பதால் வரம்பில் உள்ளது அதையே நாம் ஒரு வேலையாக செய்கிறோம் இது ஒரு நாணயம் என்றால் நாணயத்தை நாம் பல மடங்கு பெரிய பொருளை மில்லியன் பில்லியன் மடங்கு தூக்கி எறிந்தால் ஹெட் நிகழும் ப்ரோபபிலிட்டி தோராயமாக 0 5 ஆகவும் டைல் நிகழும் ப்ரோபபிலிட்டி தோராயமாக 0 5 ஆகவும் இருக்கும் அது நியாயமானதாக இருப்பதால் அதைத்தான் நாங்கள் ப்ரோபபிலிட்டிகளாக ஒதுக்கியுள்ளோம் இப்போது நிகழ்வுகளின் இண்டிபெண்டெண்ட் தொகுப்பு என அழைக்கப்படும் இரண்டு வகை முக்கியமான நிகழ்வுகளுக்கு நாம் செல்லலாம் இரண்டு நிகழ்வுகள் இண்டிபெண்டெண்ட்னவை என்று கூறப்படுகிறது ஒன்று நிகழ்ந்தால் மற்றொன்று ஏற்படுவதற்கு எந்தவிதமான தாக்கமும் இல்லை அதாவது முதல் நிகழ்வு நிகழ்ந்தாலும் A மற்றும் B ஆகியவை முறையாக இண்டிபெண்டெண்ட்டகா இருந்தால் B இன் முன்கணிப்பு பற்றி எந்த முன்னேற்றத்தையும் செய்ய முடியாது நிகழ்தகவில் இரண்டு நிகழ்வுகள் இண்டிபெண்டெண்ட்டானவை என்று நாம் கருதும் வழி என்றால் PA∩B என்றால் A மற்றும் B ஆகியவற்றின் கூட்டு நிகழ்வானது P P ஆக அந்தந்த ப்ரோபபிலிட்டிகளை பெருக்கி பெறலாம் நாணய டாஸ் பரிசோதனையின் ஒரு எடுத்துக்காட்டு இதை A ஆல் விளக்கலாம் நீங்கள் நாணயத்தை இரண்டு முறை டாஸ் செய்யுங்கள் இப்போது முதல் டாஸ் ஒரு ஹெட் என்று நீங்கள் என்னிடம் சொன்னால் இரண்டாவது டாஸில் ஒரு ஹெட் அல்லது டைல் பற்றிய கணிப்பை மேம்படுத்த இது உங்களை அனுமதிக்கிறதா முதல் டாஸ் ஒரு ஹெட் அல்லது ஒரு டைல் என்பது முக்கியமல்ல இரண்டாவது டாஸ் இன்னும் 0 5 ஆக இருப்பதால் ஹெட் நிகழும் ப்ரோபபிலிட்டி என்பது தெளிவாக இல்லை அதாவது முதல் டாஸைப் பற்றி நீங்கள் எனக்கு வழங்கிய தகவல்கள் இரண்டாவது டாஸில் ஹெட் அல்லது டைல் குறித்த எனது கணிப்பை மாற்றவில்லை எனவே முதல் டாஸில் ஹெட் மற்றும் இரண்டாவது டாஸில் ஹெட்யாக இருக்கும் இரண்டு தொடர்ச்சியான ஹெட்களின் கூட்டு நிகழ்தகவைப் பார்த்தால் அவற்றை இண்டிபெண்டெண்ட் நிகழ்வுகளாகக் கருதுவதால் இந்த இரண்டு தொடர்ச்சியான ஹெட்களின் நிகழ்தகவை ப்ரோபபிலிட்டி என நாம் பெறலாம் முதல் டாஸில் ஹெட்யின் முதல் டாஸ் இரண்டாவது டாஸில் ஹெட்யின் நிகழ்தகவால் பெருக்கப்படுகிறது இது 0 5 மற்றும் 0 5 மற்றும் 0 25 ஆக இருக்கும் எனவே இரண்டு நாணயம் டாஸ் பரிசோதனையின் நான்கு விளைவுகளும் எங்களுக்கு 0 25 ப்ரோபபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு இரண்டு தொடர்ச்சியான ஹெட்கள் அல்லது இரண்டு தொடர்ச்சியான டைல்கள் கிடைத்தாலும் அல்லது ஒரு ஹெட் அல்லது ஒரு டைல் அல்லது ஹெட்யில் ஒரு டைல் அனைத்தும் 0 25 ஆக இருக்கும் இந்த வழியில் ஒரு நாணயம் டாஸ் பரிசோதனையின் ப்ரோபபிலிட்டி ஒதுக்கீட்டிலிருந்து இரண்டு நாணயம் டாஸ் சோதனைக்கான ப்ரோபபிலிட்டிகளை நாம் ஒதுக்குகிறோம் இப்போது மியூச்சுவல் எக்ஸ்க்ளுஷன் நிகழ்வுகள் ஒன்றுக்கு ஒன்று தடுக்கும் நிகழ்வுகள் ஆகும் இதன் பொருள் நிகழ்வு A நிகழ்ந்தது என்று நீங்கள் சொன்னால் அது B ஏற்படவில்லை என்பதைக் குறிக்கிறது பின்னர் A மற்றும் B ஆகியவை மியூச்சுவல் எக்ஸ்க்ளுஷன் நிகழ்வுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்று மற்றொன்றைத் தவிர்த்து விடுகிறது எனவே நாணயம் டாஸ் பரிசோதனையை மீண்டும் பார்ப்போம் இரண்டு நாணயங்கள் அடுத்தடுத்து டாஸ்கள் இரண்டு ஹெட்களின் நிகழ்வை ஒரு ஹெட்யைத் தொடர்ந்து டைல் வருவதைத் தடுக்கலாம் அடுத்தடுத்து இரண்டு ஹெட்கள் ஏற்பட்டன என்று நீங்கள் சொன்னால் ஹெட்யைத் தொடர்ந்து டைல் தொடர்ந்த நிகழ்வு ஏற்படவில்லை என்பது தெளிவாகிறது எனவே இவை பரஸ்பர நிகழ்வுகள் இரண்டு தொடர்ச்சியான ஹெட்கள் அல்லது ஒரு ஹெட்யைப் பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி மற்றும் ஒரு டைல் தொடர்ந்து இந்த விஷயத்தில் அந்தந்த ப்ரோபபிலிட்டிகளைச் சேர்ப்பதன் மூலம் பெறலாம் ஏனெனில் அவை மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்வுகள் எனவே முதல் டாஸில் ஒரு ஹெட்யின் நிகழ்வு தவிர வேறொன்றுமில்லாத ஒரு HH அல்லது HT இன் ப்ரோபபிலிட்டி வெறுமனே 0 25 ஆகும் இது 0 5 ஆகும் இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளுஷன் நிகழ்வுகளின் ப்ரோபபிலிட்டிக்கான அடிப்படை சட்டங்களால் பெறப்படுகிறது இப்போது ப்ரோபபிலிட்டிக்கான பிற விதிகள் உள்ளன அவை வென் வரைபடங்களைப் பயன்படுத்தி செய்யப்படலாம் எனவே 2 நாணயம் டாஸ் பரிசோதனைக்கு ப்ரோபபிலிட்டி விதிகளைப் பெற வென் வரைபடத்தைப் பயன்படுத்துவதற்கான இந்த யோசனையை இங்கே விளக்குகிறோம் இரண்டு நாணயம் டாஸ் பரிசோதனையில் சேம்பிள் ஸ்பேஸ் HH HT TH மற்றும் TT ஆல் குறிக்கப்படும் 4 விளைவுகளைக் கொண்டுள்ளது முதல் டாஸில் A நிகழ்வில் நாம் ஆர்வமாக உள்ளோம் இது HH மற்றும் HT ஆகிய இரண்டு விளைவுகளைக் கொண்டுள்ளது இது இந்த சிவப்பு வட்டத்தால் குறிக்கப்படுகிறது ஒரு காம்ப்ளிமென்ட் என்பது A ஐ விலக்கும் அனைத்து நிகழ்வுகளின் தொகுப்பாகும் இது TH மற்றும் TT இன் விளைவுகளின் தொகுப்பைத் தவிர வேறொன்றுமில்லை இப்போது ப்ரோபபிலிட்டி விதிகளிலிருந்து நீங்கள் உண்மையில் ஒரு காம்ப்ளிமென்ட்க்கான நிகழ்தகவைப் பெறலாம் என்பது முழு மாதிரி இடத்தின் ப்ரோபபிலிட்டி தவிர வேறொன்றுமில்லை P இது ஒன்றாகும் S இன் ப்ரோபபிலிட்டி 1 P என்பதால் P ஐக் கவனியுங்கள் இந்த வழக்கில் P இது 0 25 P ஆகும் இது 0 எனவே இறுதியில் இந்த TH மற்றும் TT 0 5 உடன் ஒரு காம்ப்ளிமென்ட் நிகழ்தகவைப் பெறுகிறோம் 5 ஆக இருக்கும் P P ஐப் பார்த்து கணக்கிடப்படலாம் எனவே இது Pc 1 P என்பதை சரிபார்க்கிறது இப்போது நீங்கள் ஒரு துணைக்குழுவைக் கருத்தில் கொள்ளலாம் இந்த விஷயத்தில் இரண்டு தொடர்ச்சியான ஹெட்களின் நீல வட்டத்தால் கூட குறிக்கப்படலாம் இரண்டு தொடர்ச்சியான ஹெட்களைக் கவனிக்கவும் இது முதல் டாஸில் ஒரு ஹெட்யைப் பெறுவதற்கான துணைக்குழு ஆகும் இது ஒரு நிகழ்வு A எனவே நாங்கள் P என்பது P இன் துணைக்குழு ஆகும் பின்னர் P P ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் P இரண்டு தொடர்ச்சியான ஹெட்கள் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இது 0 25 P ஐ விட 0 5 ஆகும் A மற்றும் B ஆகிய இரண்டு நிகழ்வுகளின் ப்ரோபபிலிட்டி கூட்டு ப்ரோபபிலிட்டிகளையும் நீங்கள் கணக்கிடலாம் இது கூட்டு ப்ரோபபிலிட்டி அல்ல ஆனால் P A∪B ஆல் வழங்கப்படும் P அல்லது P ஐ P P A மற்றும் B ஆகியவற்றின் கூட்டு நிகழ்வின் ப்ரோபபிலிட்டி முதல் டாஸில் ஒரு ஹெட்யைப்யைப் பெறுவதற்கான நிகழ்வு A ஐக் காண்போம் இது நிகழ்வு A எனப்படும் இரண்டாவது டாஸில் ஒரு ஹெட்யைப் பெறுகிறது எனவே இரண்டாவது டாஸில் ஹெட்யைப் பெறுவது நீல வட்டத்தால் குறிக்கப்படும் HH மற்றும் TH ஆகிய இரண்டு விளைவுகளைக் கொண்டுள்ளது இப்போது அவை A மற்றும் B இரண்டிற்கும் சொந்தமான இரண்டு ஹெட்களின் பொதுவான நிகழ்வைக் கொண்டிருப்பதைக் கவனியுங்கள் ஆகவே A மற்றும் B ஆகியவை மியூச்சுவல் எக்ஸ்க்ளுஷன் இல்லை ஆனால் பொதுவான விளைவைக் கொண்டுள்ளன இப்போது P அல்லது B கணக்கிட அதாவது முதல் டாஸில் நான் ஒரு ஹெட்யைப்யைப் பெறுகிறேன் அல்லது இரண்டாவது டாஸில் ஒரு ஹெட்யைப் பெறுகிறேன் பின்னர் இது மூன்று விளைவுகளுக்கு வந்து ஒன்றாக 0 75 நிகழ்தகவை உங்களுக்கு வழங்குகிறது HT HH மற்றும் TH இன் அந்தந்த ப்ரோபபிலிட்டிகளிலிருந்து எண்ணுங்கள் ஆனால் இது 0 5 P A∩B ஆகும் இது HH இன் ப்ரோபபிலிட்டி ஆகும் இது முதல் டாஸில் முதல் ஹெட்ஜ் பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி மற்றும் இரண்டாவது டாஸில் ஹெட்யின் ப்ரோபபிலிட்டி 0 25 என பெருக்கி கணக்கிட முடியும் எனவே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 1 0 25 தருகிறது இது 0 25 ஆகும் இது HT HH மற்றும் TH ஆகியவற்றின் மியூச்சுவல் எக்ஸ்க்ளுஷன் நிகழ்வுகளின் அந்தந்த ப்ரோபபிலிட்டிகளைச் சேர்ப்பதன் மூலம் அந்தந்தவற்றை எண்ணுவதன் மூலம் நாம் பெறலாம் எனவே வென் வரைபடங்களை எளிமையான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் இத்தகைய விதிகள் அல்லது விஷயங்களை நிரூபிக்க முடியும் இப்போது இது கண்டிஷனல் ப்ரோபபிலிட்டி பற்றிய ஒரு முக்கியமான கருத்தாகும் இது இரண்டு நிகழ்வுகள் இண்டிபெண்டெண்ட் இல்லாதபோது பயன்படுத்தப்படுகிறது எனவே இரண்டு நிகழ்வுகள் இண்டிபெண்டெண்ட் இல்லாவிட்டால் A ஐப் பற்றிய சில தகவல்களை அது B இன் முன்கணிப்புத் திறனைப் பாதிக்கும் பின்னர் இரண்டு நிகழ்வுகளும் இண்டிபெண்டெண்ட் இல்லாவிட்டால் இந்த தகவல் A இன் முன்கணிப்பை மேம்படுத்தும் எனவே கண்டிஷனல் ப்ரோபபிலிட்டி என்று அழைக்கப்படுவதை நாங்கள் வரையறுக்கிறோம் அதாவது நிகழ்வு A நிகழ்ந்தால் நிகழும் நிகழ்வு B இன் ப்ரோபபிலிட்டி இந்த சூத்திரத்தால் பெறப்படலாம் இது P மற்றும் B ஒரே நேரத்தில் P ஆல் வகுக்கப்படுகிறது P 0 ஐ விட அதிகமாக உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது கண்டிஷனுக்குனுக்குஉட்பட்ட P என்ற இந்த கருத்தைப் பயன்படுத்தி A இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி பேயஸ் விதி என்று அழைக்கப்படுவதைப் பெறலாம் இது கண்டிஷனுக்குனுக்குஉட்பட்ட PB|A P ஆல் பெருக்கப்படுகிறது இந்த விதியை A மற்றும் B ஆகியவற்றை வெறுமனே பரிமாறிக்கொள்வதன் மூலமும் P ஆல் பெருக்கப்படும் கண்டிஷனுக்குனுக்குஉட்பட்ட PA|B ஐப் பெறுவதன் மூலமும் முதல் விதியிலிருந்து எளிதில் பெற முடியும் இது PA ∩ B மற்றும் வலது புறம் இதில் P A ∩ B உள்ளது இவை இரண்டும் A குறுக்குவெட்டு P குறுக்குவெட்டுக்கு சமம் P க்கு மற்றொரு விதியையும் நாம் பெறலாம் இது P A | B P PA|Bc Pc B மற்றும் B காம்ப்ளிமென்ட் மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் மற்றும் ஒரு கொடுக்கப்பட்ட B மற்றும் ஒரு கொடுக்கப்பட்ட B காம்ப்ளிமென்ட்க்கான கண்டிஷனல் நிகழ்வு மியூச்சுவல் எக்ஸ்கிளியூஷன் பிரத்தியேகமானது என்பதைக் கவனியுங்கள் எனவே நீங்கள் ப்ரோபபிலிட்டிகளைச் சேர்க்க முடியும் எனவே இதை இரண்டு நாணயம் டாஸ் பரிசோதனை மூலம் விளக்குவோம் முதல் டாஸ் மற்றும் நிகழ்வு B இல் ஒரு ஹெட்யாக இருக்கும் நிகழ்வு A ஐ அடுத்த இரண்டு ஹெட்கக் கருதுவோம் A மற்றும் B ஆகியவை இண்டிபெண்டெண்ட்னவை அல்ல என்பதையும் ப்ரோபபிலிட்டிகளையும் கணக்கிடுவதன் மூலம் நீங்கள் எளிதாக சரிபார்க்க முடியும் என்பதையும் கவனியுங்கள் எனவே நிகழ்வு A பற்றி நீங்கள் எந்த தகவலையும் எனக்குத் தரவில்லை என்றால் அடுத்தடுத்து இரண்டு ஹெட்களைப் பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி 0 25 என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் இது முதல் டாஸில் ஹெட்களின் ப்ரோபபிலிட்டி இரண்டாவது டாஸில் ஹெட்யின் நிகழ்தகவால் பெருக்கப்படுகிறது இருப்பினும் நீங்கள் A நிகழ்வு கவனிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதாவது முதல் டாஸ் ஒரு ஹெட் என்று இந்த விஷயத்தில் நிகழ்வு B இன் ப்ரோபபிலிட்டி உண்மையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது ப்ரோபபிலிட்டி நிகழ்வு B ஐப் பெறுவதற்கு 50 சதவிகித வாய்ப்பு இருப்பதாக இப்போது சொல்ல முடியும் ஏனென்றால் முதல் டாஸ் ஒரு ஹெட் என்று ஏற்கனவே கூறியுள்ளீர்கள் ஆகையால் கொடுக்கப்பட்ட இந்த ப்ரோபபிலிட்டி கண்டிஷனல் P ஐ நான் கணக்கிட முடியும் என்பதைக் கவனியுங்கள் முதல் விதியைப் பயன்படுத்தி PA∩B இது 0 25 ஆல் P ஆல் வகுக்கப்படுகிறது இது 0 5 ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட இந்த P 0 5 ஆகும் இது B ஐ கணிப்பதற்கான திறனை மேம்படுத்தியுள்ளது ஏனென்றால் புள்ளி நிகழ்வு A பற்றி நீங்கள் கொடுத்த சில தகவல்களை நான் பயன்படுத்தியுள்ளேன் இப்போது B மற்றும் A முற்றிலும் இண்டிபெண்டெண்ட் இருந்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல் A க்கு B இன் முன்கணிப்பை கணிப்பதற்கான நிகழ்தகவை பாதிக்காது இந்த விஷயத்தில் அது அப்படி இருக்காது எனவே B மற்றும் A ஆகியவை இண்டிபெண்டெண்ட் னவை அல்ல ப்ரோபபிலிட்டி பற்றிய இந்த கருத்துக்கள் அனைத்தையும் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குவோம் எங்களிடம் ஒரு உற்பத்தி செயல்முறை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அங்கு நாம் 1000 பாகங்களை உற்பத்தி செய்துள்ளோம் அதில் 50 பாகங்கள் குறைபாடுடையவை இப்போது ஒரு நாளில் தயாரிக்கப்படும் பகுதிகளின் சேகரிப்பிலிருந்து நாம் ஒரு பகுதியைத் தோராயமாகத் தேர்ந்தெடுத்து இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்த இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டதா இது ஒரு குறைபாடுள்ள பகுதியாக இருக்குமா அல்லது குறைபாடு இல்லாத பகுதியாக இருக்கும் ப்ரோபபிலிட்டி என்ன என்று கேட்கிறோம் தெளிவாக 50 குறைபாடுள்ள பாகங்கள் இருப்பதால் இந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாக எடுக்கப்படலாம் என்பதால் P என்பது குறைபாடுள்ள பகுதிகளின் எண்ணிக்கையாகும் இது மொத்த பகுதிகளின் எண்ணிக்கையால் 50 by 100 1000 என வகுக்கப்படுகிறது மறுபுறம் குறைபாடு இல்லாத பகுதியைத் தேர்ந்தெடுப்பதற்கான ப்ரோபபிலிட்டி இதன் காம்ப்ளிமெண்டாகும் இது 950 ஐ 1000 ஆல் வகுக்கிறது இப்போது நாம் ஒரு பகுதியை எடுத்துள்ளோம் என்று வைத்துக் கொள்வோம் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு முதல் பகுதியை மாற்றாமல் இரண்டாவது பகுதியை வரைகிறோம் நாம் தேர்ந்தெடுத்த இரண்டாவது பகுதி இது ஒரு குறைபாடுள்ள பகுதியாக இருக்கிறதா அல்லது குறைபாடு இல்லாத பகுதியாக இருக்கிறதா என காண்பதில் ஆர்வமாக உள்ளோம் முதல் தேர்வில் என்ன நடந்தது என்பது பற்றி நீங்கள் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இரண்டாவது பகுதியிலும் கூட குறைபாடுள்ள பகுதியாகத் தேர்ந்தெடுப்பதற்கான ப்ரோபபிலிட்டி மாறாது அது 50 by 1000 ஆகும் இது எவ்வாறு வருகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த கட்டத்தில் இது 50 by 1000 என்பது தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் இதை முறையாக காண்பிப்போம் A பற்றி சில தகவல்களை நான் தருகிறேன் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் செய்யும் முதல் பகுதி குறைபாடுள்ள பகுதி என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பின்னர் தெளிவாக குறைபாடுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை 49 ஆக குறைந்து மொத்த பகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது 999 எனவே முதல் தேர்வில் நீங்கள் ஒரு குறைபாடுள்ள பகுதியைத் தேர்ந்தெடுத்தால் கொடுக்கப்பட்ட இரண்டாவது தேர்வில் குறைபாடுள்ள பகுதியைத் தேர்ந்தெடுப்பதற்கான ப்ரோபபிலிட்டி 499 ஆல் 49 ஆகும் மறுபுறம் முதல் டிரா குறைபாடு இல்லாதது என்று நீங்கள் என்னிடம் சொன்னால் மொத்த எண்ணிக்கை பகுதிகளின் மறுபடியும் 999 ஆக குறைக்கப்படுகிறது ஆனால் குறைபாடுள்ள பகுதிகளின் எண்ணிக்கை இன்னும் 50 ஆக உள்ளது எனவே இரண்டாவது சுற்றில் குறைபாடுள்ள பகுதியாக எடுப்பதற்கான ப்ரோபபிலிட்டி 999 க்குள் 50 ஆகும் இப்போது கண்டிஷனல் ப்ரோபபிலிட்டி விதிகளின்படி P by P C | A இது 49 ஆல் 999 ஆல் பி ஏ ஆல் பெருக்கப்படுகிறது இது 50 ஆல் 1000 P C | Ac நினைவில் கொள்ளுங்கள் எனவே P C | Ac 50 by 999 ஆகும் இது Pc ஆல் பெருக்கப்படுகிறது இது ஒன்றுமில்லை ஆனால் 950 ஐ 1000 ஆல் பெருக்கப்படுகிறது இது உண்மையில் நாம் முதல் வழக்கில் காட்டியுள்ளோம் எனவே இந்த ப்ரோபபிலிட்டிகள் அனைத்தையும் நீங்கள் சேர்த்தால் நீங்கள் 50 ஆல் 1000 பெறுவீர்கள் என்பதை காண்பீர்கள் அதாவது நீங்கள் எனக்கு எந்த தகவலையும் கொடுக்கவில்லை என்றால் முதல் தேர்வில் என்ன நடந்தது நீங்கள் பகுதியை மாற்றினாலும் அல்லது பகுதியை மாற்றவில்லையா என்பது இரண்டாவது வளையத்தில் குறைபாடுள்ள பகுதியை எடுப்பதற்கான ப்ரோபபிலிட்டி 50 by 1000 ஆகும் வெளிப்படையானது அல்ல ஆனால் முதல் தேர்வைப் பற்றி நீங்கள் எந்த தகவலையும் எனக்குத் தரவில்லை என்றால் அது ஒரு பொருட்டல்ல நீங்கள் பகுதியை மாற்றினாலும் அல்லது பகுதியை மாற்றியமைக்காவிட்டாலும் உங்கள் கணிப்புத்திறன் இன்னும் 50 by 1000 ஆக இருக்கும் மறுபுறம் நீங்கள் எனக்கு சில தகவல்களைக் கொடுத்தால் முதல் தேர்வின் விளைவு என்ன என்பதைப் பொறுத்து நான் குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம் இப்போது இன்வெர்ஸ் கேள்வியைக் கேட்பது மிகவும் சுவாரஸ்யமானது இரண்டாவது தேர்வு பற்றிய சில தகவல்களை நீங்கள் என்னிடம் சொன்னால் அது முதல் தேர்வின் முடிவைக் கணிக்கும் திறனை உண்மையில் மாற்றுமா இது இண்டிபெண்டெண்ட் ன நிகழ்வுகள் அல்ல ஏனெனில் அது மாறிவிடும் இரண்டாவது சுற்றில் நீங்கள் குறைபாடுள்ள தேர்வு செய்திருப்பதால் கொடுக்கப்பட்ட முதல் தேர்வில் குறைபாடுள்ள பகுதியைப் பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போது கண்டிஷனல் ப்ரோபபிலிட்டி விதிகளை மீண்டும் பயன்படுத்தினால் P A | C என்பது P ஆல் வகுக்கப்படுவது P A ∩ C என்று நீங்கள் கூறலாம் ஆனால் P A ∩ C ஐ C இன் ப்ரோபபிலிட்டி என எழுதலாம் எனவே முழு விஷயமும் P C | A P ஆல் பெருக்கப்படுகிறது P C | A ப்ரோபபிலிட்டி மூலம் வகுக்கப்படுகிறது இது 50 by 1000 ஆகும் எனவே இறுதியாக எனக்கு P கொடுக்கப்பட்ட C 49 by 99 ஆகிறது P 50 by 1000 ஆக உள்ளது ஆனால் இப்போது அது 999 க்குள் 49 ஆக குறைந்துள்ளது ஏனென்றால் இரண்டாவது தேர்வு குறைபாடுள்ள பகுதி என்று நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள் எப்படியாவது முதல் தேர்வு தகவல் இரண்டாவது தேர்வு தகவலைப் பொறுத்தது என்பது தெளிவாகத் தெரிகிறது ஏனெனில் நீங்கள் இங்கே மாற்றீடு செய்யவில்லை மறுபுறம் நீங்கள் ஒரு ரிப்ளஸ்ட்மென்ட் செய்திருந்தால் C இன் விளைவு A இன் முடிவிலிருந்து முற்றிலும் இண்டிபெண்டெண்ட் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் முதல் தேர்வில் A இன் முன்கணிப்பை மேம்படுத்தவோ குறைக்கவோ முடியாது எனவே கண்டிஷனல் ப்ரோபபிலிட்டி இண்டிபெண்டெண்ட் நிகழ்வுகளின் இந்த யோசனைகள் அனைத்தும் டேட்டா அனாலிசிஸ் இன் பயன்பாட்டில் மியூச்சுவல் எக்ஸ்கிளியூசன் நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் எப்படி என்று பார்ப்போம்